மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இது விரிவுரை 33 நாம் மீண்டும் இன்று டபுள் இண்டெக்ரல்ஸை தொடர்வோம் ஆனால் சர்ஃபேஸ் ஏரியாவின் சர்ஃபேஸ் கம்பியூட்டேஷனின் சிறந்த பயன்பாடுடன் காணலாம் ஆகவே நாம் ஏற்கனவே எடுத்துக்காட்டாக வால்யூமை கணக்கிடுவதற்கான டபிள் இண்டெக்ரலின் பயன்பாட்டை பார்த்தோம் மற்றும் டொமைன் ஆப் இண்டெக்ரேஷனின் எரியாவை பற்றியும் பார்த்தோம் இன்று நாம் சர்ஃபேஸ் ஏரியாவின் கம்பியூட்டேஷனை பற்றிய கலந்துரையாடலை தொடர்வோம் ஆகவே நாம் நினைவு கூறுவதற்காக சிங்கிள் இண்டெக்ரல் இருக்கும் பட்சத்தில் கர்வ் லெங்க்தை எப்படி கணக்கிடுவோம் எனவே உதாரணமாக இந்த கர்வ் இங்கே அல்லது fஆல் வழங்கப்படும் பங்க்ஷன் எனவே இது x ஆக்ஸிஸ் மற்றும் இங்கே நமக்கு y ஆக்ஸிஸ் மற்றும் x இன் மதிப்புகளை பொறுத்து பங்க்ஷன் f ஆகும் அதனால் நாம் என்ன செய்கிறோம் a விலிருந்து b வரை முழு டொமைனையும் வகுக்கிறோம் சிறிய துண்டுகளாக xi விலிருந்து xi1 வரைக்கும் மற்றும் அது தான் இங்கு காட்டப்பட்டுள்ள இண்டர்வெல் ஆனால் அந்த முழு டொமைனையும் a விலிருந்து b வரைக்கும் டிஸ்க்ரிடைஸ் செய்கிறோம் அதைபோலொத்த n இண்டர்வெலாக இருக்கிறது இண்டர்வெல் xi விலிருந்து xi1வரை இந்த i ஐ கருத்தில் கொள்வோம் xi என்ற புள்ளியுடன் தொடர்புடைய முறையிலே நாம் ஒரு டாஞ்செண்ட்டை i மற்றும் f ஆகவும் கொடுக்க முடியும் மற்றும் இந்த டாஞ்ஜெண்ட் இந்த டாஞ்ஜெண்ட்டின் நீளம் எல்லா இண்டெர்வெல்லுக்கும் நாம் கூட்டினால் அதன்பின்பு லிமிட்டை இந்த இண்டெர்வெல்களின் அகலமாக நாம் எடுத்தால் அது 0 வாக முடியும் அதன் முடிவாக கர்வ் லெந்த் கிடைக்கும் எனவே இந்த யோசனை என்னவென்றால் இந்த டாஞ்செண்ட்டின் ஒரு பகுதியாக காண்பிக்கப்படுகிறது எனவே i தான் அந்த டாஞ்செண்ட் புள்ளி மற்றும் இண்டர்வெல் லெந்த் என்பது xi ஆகும் மற்றும் இது தான் x ஆக்சிசிலிருந்து டாஞ்ஜெண்ட் செய்கிற கோணம் ஆகும் எனவே அதை தான் நாம் தீட்டா என்று குறிக்கின்றோம் ஆகவே இங்கே நாம் li என்ற நீளம் வைத்திருக்கின்றோம் இதன் அடித்தளம் இங்கே xi ஆகும் இது தான் இந்த ஆங்கில் தீட்டா இப்பொழுது கர்வின் நீளம் எனவே இது தான் நம்முடைய கர்வ் l மற்றும் கர்வின் நீளம் l என்பது டாஞ்செண்ட்களின் எல்லா பகுதியையும் கூட்டினால் கிடைப்பது மற்றும் லிமிட்டை எடுக்க வேண்டும் ஏனென்றால் நாம் லிமிட்டை எடுக்கவில்லை என்றால் பிழை காட்டி விடும் ஏனெனில் இந்த டாஞ்செண்ட் இண்டர்வெல் xi லே கர்வை குறிக்காது ஆனால் எப்பொழுது xi என்பது 0 விற்கு செல்லுமோ அப்பொழுது நாம் a விலிருந்து b வரை கர்வின் நீளத்தை கணக்கிட வேண்டும் xilicos ⟹Δli1cos Δxi cos 11 ⟹1cos 1fi2 ஆகவே நாம் இந்த லிமிட்டை i 1 னிலிருந்து n வரைக்கும் பெற வேண்டும் அதன்பின்பு இந்த டெல்டா 1 i அதன் பின்பு லிமிட் n என்பது வரை செல்லும் கர்வின் நீளம் Ln→∞i1nli Ln→∞i1n1fi2xi ab1fx2dx எனவே கர்வின் நீளத்தைப் பற்றி நாம் என்ன படித்தோம் அந்த பார்முலா எப்படி கொடுக்கப்பட்டது என்றால் 1 ன் ஸ்கொயர் ரூட் இந்த டெரிவேடிவின் ஹோல் ஸ்கொயர் ஆகும் இதன் நீட்டிப்பு என்னவென்றால் சர்ஃபேசின் கம்பியூட்டேஷன் நம்மிடம் இருக்கும் எங்கே டாஞ்செண்ட்டின் கோட்டிற்கு பதில் டாஞ்செண்ட் பிளேன் என்ற கருத்து நம்மிடம் இருக்கும் மற்றும் இங்கே நாம் டாஞ்செண்ட்களின் துண்டுகளை எடுத்திருக்கிறோம் பின்பு அதையும் கூட்டி லிமிட்டை எடுத்தபின்னர் கர்வின் நீளம் கிடைத்திருக்கிறது 2 டைமென்ஷனலின் நிலைமையில் நாம் அங்கே சர்ஃபேஸ் வைத்திருக்கிறோம் மற்றும் நாம் டாஞ்செண்ட் பிளேன் அல்லது டாஞ்செண்ட் பிளேன்களின் துண்டுகளை வைத்திருப்போம் அதன்பின்பு அந்த துண்டுகளை கூட்டி லிமிட்டை எடுத்த பின்னர் அடிப்படையில் நாம் சர்ஃபேசின் சர்ஃபேஸ் எரியாவை பெற்றுக்கொள்வோம் எனவே இது ஒரு அற்ப நீட்டிப்பு நாம் முறையான ஆதாரத்திற்குள் போக வேண்டாம் ஆனால் நீங்கள் அந்த கருத்தை புரிந்து கொண்டால் இந்த ஒரு வேரியபிள் இண்டெக்ரல் என்பது கர்வின் நீளத்தை கணக்கிட்டு ab1fx2dx என்று கொடுக்கும் சர்ஃபேஸ் ஏரியாவை கணக்கிடுவதற்காக நாம் இங்கே ஒரு நீட்டிப்பை கொடுப்போம் எனவே கர்வ் லெங்க்த்க்காக இப்பொழுது தான் பார்முலா a விலிருந்து b வரை பார்த்தோம் டொமைனின் மேல் இந்த இண்டெக்ரண்ட் 1fx2 ஐ இண்டெக்ரெட் செய்கிறோம் பங்க்ஷன் z fx y நம்மிடம் இருக்கும் பட்சத்தில் சர்ஃபேஸ் என்பது z fx y ஆக கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இது தான் இங்கே உள்ள சர்ஃபேஸ் நாம் திரும்பவும் 1 டைமென்ஷனல் சூழ்நிலையில் உள்ளது போல சர்ஃபேஸ் ஏரியாவை பெற முடியும் நம்மிடம் டபிள் இண்டெக்ரல் உள்ளது மற்றும் நாம் இங்கே என்ன டொமைன் இருக்கிறது என்று விவாதிப்போம் ஸ்கொயர் ரூட்டிர்க்கு 1 என எடுப்போம் அதேபோல் இங்கே டெரிவேட்டிவ் இருக்கிறது மற்றும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவும் இருக்கிறது எனவே x ஐ பொறுத்து ஃபர்ஸ்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஹோல் ஸ்கொயர் y ஐ பொறுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஹோல் ஸ்கொயர் அதன்பின்பு xy பிளேனில் டொமைனின் மேல் இந்த இண்டெக்ரண்ட்டை இண்டெக்ரெட் செய்தால் இது வேறு ஒன்றுமில்லை xy பிளேனில் அந்த சர்ஃபேசின் ப்ரோஜெக்ஷன் ஆகும் எனவே கொடுக்கப்பட்ட சில சர்பேஸ்கள் அல்லது z ஆக்ஸிஸ் மற்றும் அந்த சர்பேசை நாம் xy பிளேனிலே ப்ரோஜெக்ட் செய்தால் D என்பது xy பிளேனிலே சரியாக அந்த டொமைனாக இருக்கும் எனவே D என்பது xy பிளேனில் அந்த ப்ரோஜெக்ஷன் அதைப்போலவே நாம் வகுத்த ஈக்குவேஷன் z என்பது xy என்ற பங்க்ஷனுக்கு ஈக்குவல்லாக இருக்கும் S∬D1∂z∂x2∂z∂y2dxdy இங்கே D என்பது xy பிளேனில் சர்ஃபேசின் ப்ரோஜெக்ஷன் ஆகும் மற்றும் இங்கே நாம் x மற்றும் y ஐ பொறுத்து எடுக்கப்பட்ட பார்ஷியல் டெரிவேடிவ்ஸ் இயற்கையானவை என்பதை குறித்துக்கொள்ள வேண்டும் உதாரணமாக கொடுக்கப்பட்ட பங்க்ஷன் xμyz அல்லது yψxzஎன்று இருக்குமானால் அந்த நிலைமையில் பார்முலா கண்டிப்பாக மாறும் இந்த சூழ்நிலையில் x என்பது y மற்றும் z க்கு ஈக்குவலாக இருந்தால் அப்பொழுது y மற்றும் z ஐ பொறுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் தோன்றும் மற்றும் இந்த டொமைன் என்பது yz பிளேனிலே சர்ஃபேசின் ப்ரோஜெக்ஷன் ஆகும் பங்க்ஷன் yψxz என்று கொடுக்கப்பட்ட கேசிலே என்று இருக்கும் x மற்றும் z ஐ பொறுத்து இண்டெக்ரண்ட் என்பது டெரிவேடிவ்ஸ் கொண்டதாக இருக்கும் திரும்பவும் இண்டெக்ரேஷனின் டொமைன் என்பது xz பிளேனில் இருக்கும் இங்கே நாம் அந்த இண்டெக்ரண்ட்டை இண்டெக்ரெட் செய்வோம் எனவே இந்த வகையில் முதலில் xμyz என்று இருக்கும்போது இங்கே நமக்கு டொமைன் இருக்கும் D என்று சுட்டிக்காட்டப்படும் மற்றும் அந்த இண்டெக்ரல் இப்படியாக மாறும் S∬D1∂x∂y2∂x∂z2dydz இப்பொழுது இந்த D என்பது yz பிளேனில் உள்ள சர்ஃபேசின் ப்ரோஜெக்ஷனின் ப்ரோஜெக்ஷன் அல்லது பங்க்ஷன் yψxz என்று கொடுக்கப்படும்போது நம்மிடம் x மற்றும் z ஐ பொறுத்து y இன் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கிறது இங்கே D டபிள் ஹாட் என்பது xz பிளேனில் உள்ள ப்ரோஜெக்ஷன் ஆகும் எனவே இந்த D ஹாட் மற்றும் D என்பது yz இல் உள்ள டொமைன்கள் ஆகும் xz பிளேனிலே உள்ள இந்த முதல் மற்றும் இரண்டாவது வகைகளிலே கொடுக்கப்பட்ட சர்ஃபேஸ் ப்ரோஜெக்ட் செய்யப்பட்டது ஆகும் எனவே இந்த டபிள் இண்டெக்ரலின் உதவியுடன் கொடுக்கப்பட்ட பெரும்பாலான வகைகளில் S என்பது இந்த டொமைனுக்கு ஈக்குவலாக இருக்கும் S∬D1∂y∂x2∂y∂z2dxdz இண்டெக்ரேஷனின் டொமைனின் ஏரியாவை கணக்கிட வேண்டுமானால் இந்த குறிப்பிட்ட கணக்கிலே D இன் ஏரியா இருக்குமானால் இண்டெக்ரண்டை 1 என்று அமைத்துக்கொள்வோம் நமக்கு 3 பயன்பாடுகள் உள்ளன ஒன்று என்னவென்றால் டொமைன் D இன் ஏரியா அடுத்தது என்னவென்றால் இந்த சர்ஃபேசின் கீழ் xy பிளேனின் மீது உள்ள வால்யூம் திரும்பவும் டபிள் இண்டெக்ரலால் கொடுக்கப்பட்டது இங்கே இண்டெக்ரண்ட் என்பது fx yஎன்பது தான் மற்றும் இப்பொழுது நாம் சர்ஃபேஸ் ஏரியாவின் கம்பியூட்டேஷனைக் கொண்டுள்ளோம் இங்கே இண்டெக்ரண்ட் என்பது S∬D1∂z∂x2∂z∂y2dxdy ஆகவே நாம் இந்த கணக்கை எடுப்போம் மற்றும் x2y2z2a2 என்ற கோளத்தின் சர்ஃபேஸ் ஏரியாவை கணக்கிடுவோம் ஆகவே 0 0 0 என்ற மையத்தைக் கொண்ட மற்றும் x2y2z2a2என்ற ஈக்குவேஷன் கொடுக்கப்பட்ட ஒரு கோளம் நம்மிடம் உள்ளது ஆகவே கோளத்தின் ஆரம் a நாம் இப்பொழுது சர்ஃபேஸ் எரியாவைக் கணக்கிட வேண்டும் ஆகவே நாம் இப்பொழுது உதாரணமாக கோளத்தின் மேல் பாதியை எடுக்க வேண்டும் நாம் கோளத்தின் மேல் பாதியை ப்ரோஜக்ட் செய்தால் அது நமக்கு xy பிளேனில் ஆரம் a கொண்ட வட்டத்தைக் கொடுக்கும் இதை ஏதாவது ஒரு பிளேனாகிய yz அல்லது zx அல்லது xy இல் ப்ரோஜெக்ட் செய்ய முடியும் ஆகவே இதை xy பிளேனில் ப்ரோஜெக்ட் செய்வோம் எனவே xy பிளேனில் இது ஆரம் a மற்றும் மையம் 0 வைக் கொண்ட ஒரு வட்டம் ஆகும் இப்பொழுது நாம் ஒரு டொமைன் வைத்திருக்கிறோம் அது xy பிளேனிலே ஒரு வட்ட வட்டு அதன் பின்பு சர்ஃபேஸ் இப்படி எளிதாக இருக்கும் za2 x2 y2 ஏனென்றால் இந்த கோளத்தின் மேல் பகுதியை நாம் கருத்தில் கொள்கிறோம் இந்த முழு கோளத்தின் சர்ஃபேஸ் ஏரியாவை கணக்கிடுவதற்காக நாம் இதை இரட்டிப்பாக மாற்ற முடியும் ஆகவே நாம் நேர்மறையான பகுதியை மட்டும் கணக்கில் கொள்கிறோம் கோளத்தின் மேல் பகுதி மற்றும் அதை நாம் xy பிளேனில் ப்ரோஜெக்ட் செய்தால் ஆரம் a மற்றும் மையம் 0 0 கொண்ட ஒரு வட்டம் நமக்கு கிடைக்கும் ஆகவே ஈக்குவேஷன் என்பது நமக்கு சர்பேசை கொடுக்கும் அது என்னவென்றால் நான் இப்பொழுது விவாதித்த மேல் பாதி பாசிடிவ்காக நாம் za2 x2 y2 என்று மேல் பாதிக்காக எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது நாம் கணக்கிட வேண்டும் ஏனென்றால் பார்முலாவில் x ஐ பொறுத்து z இன் பார்ஷியல் டெரிவேட்டிவ் மற்றும் y ஐ பொறுத்து z இன் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆகும் ஆகவே x ஐ பொறுத்து அதன் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ∂z∂x xa2 x2 y2 பின்னர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் இருக்கிறது இதேபோல் y ஐ பொறுத்து ∂z∂y ya2 x2 y2 ஆகவே அது தான் அந்த சர்ஃபேஸ் நாம் இப்பொழுது கணக்கிட வேண்டிய டபிள் இண்டெக்ரல் என்பது கோளத்தின் சர்ஃபேஸ் ஏரியாவை கொடுக்கும் S2 aa a2 x2a2 x21∂z∂x2∂z∂x2dydx ஆகவே இது தான் நமக்கு x ஐ பொறுத்து உள்ள பார்ஷியல் டெரிவேட்டிவ் y ஐ பொறுத்து z இன் பார்ஷியல் டெரிவேட்டிவால் கொடுக்கப்பட்டது மற்றும் அது தான் பார்முலா இங்கே இது தான்y ஐ பொறுத்து உள்ளது ஆகவே இதை நாம் சப்ஸ்டிடியூட் செய்தால் இவையெல்லாம் இந்த டெர்ம்களின் ஹோல் ஸ்கொயர் ஆகும் நமக்கு என்ன கிடைக்கும்

ஆனால் இந்த டபிள் இண்டெக்ரலின் உதவியுடன் மற்றும் போலார் கோஆர்டினேட்களின் உதவியுடன் நாம் சர்ஃபேஸ் ஏரியாவை எளிதாக கணக்கிட முடியும் அடுத்த கணக்கிற்கு நாம் சென்றால் கோளத்தின் அந்த பகுதியில் உள்ள ஏரியாவை கண்டுபிடிப்போம் ஆகவே இங்கே நமக்கு மறுபடியும் x2y2z2a2 என்ற ஒரு கோளம் x2y2ax என்ற சிலிண்டரால் வெட்டப்படுகிறது ஆகவே இது வட்டத்தின் ஒரு ஈக்குவேஷன் ஆகவே இங்கே x2y2ax ஒரு x ஸ்கோயர் ஆக்வே இதை நாம் ஒரு முழு ஸ்கோயராக மாற்ற வேண்டும்

இந்த முறையிலே கோளம் ஒரு சிலிண்டரால் வெட்டப்படும் ஆகவே xy பிளேனில் உள்ள ப்ரோஜெக்ஷன் ஒன்றுமில்லை ஆனால் வட்டம் ஏனெனில் அது ஒரு வட்ட சிலிண்டர் மற்றும் அந்த ப்ரோஜெக்ஷனும் ஒரு வட்டத்தினால் ஆனது நாம் அந்த ப்ரோஜெக்ஷனை xy பிளேனில் கண்டுபிடித்த பின்னர் நாம் அந்த இண்டெக்ரேஷனில் எளிதாக லிமிட்ஸை போட முடியும் ஆகவே இந்த கடைசி எடுத்துக்காட்டிலே சிலிண்டர் x2y21 என்பது அமைந்துள்ளzxy என்ற பகுதியில் உள்ள சர்ஃபேஸ் ஏரியாவை நாம் தீர்மானிக்க இருக்கிறோம் ஆகவே திரும்பவும் இந்த சிலிண்டர் இருக்கிறது ஆனால் 0 0 என்ற மையம் கொண்டது மற்றும் அதின் ஆரம் 1 மற்றும் z xy இருக்கிறது என்றால் நாம் சர்ஃபேஸ் எரியாவை கணக்கிட வேண்டும் ஆகவே இது முந்தைய எடுத்துக்காட்டுகளை விட மிகவும் எளியது ஆகவே மீண்டும் இந்த சிலிண்டரின் ப்ரோஜெக்ஷன் ஏனென்றால் அந்த சிலிண்டர் சர்பேசை வெட்டும் ஆகவே xy பிளேனின் மீதுள்ள சர்ஃபேசின் பிரோஜெக்க்ஷன் ஒன்றுமில்லை ஆனால் வட்டம் ஏனெனில் சிலிண்டர் என்பது ஒரு வட்ட சிலிண்டர் மற்றும் அந்த சிலிண்டர் அண்ட் சர்பேசை வெட்டும் ஆகவே அது தான் இங்கே இந்த ப்ரோஜெக்ஷன் மற்றும் இதிலிருந்து நமக்கு கிடைப்பது zfxyxy என்ற பார்ஷியல் டெரிவேட்டிவ் xஐ பொறுத்து மற்றும் y ஐ பொறுத்து இங்கே கம்பியூட்டேஷனுக்கு தேவையான பார்முலா ஆகும் zxyzyx S∬D1x2y2dxdy S02πr011r2rdrdθ 02π12231r23201dθ 2π3232 1 ஆகவே நாம் இதை பார்த்தோம் டபிள் இண்டெக்ரேஷனின் மற்றொரு பயன்பாடு என்னவென்றால் இந்த எளிய பார்முலாவான ∬D1∂z∂x2∂z∂y2dxdy மூலம் சர்ஃபேஸ் எரியாவை கணக்கிடுதல் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த இண்டெக்ரலின் டொமைன் என்பது xy பிளேனில் உள்ள சர்ஃபேசின் ப்ரோஜெக்ஷன் அல்லது yz அல்லது zx என்ற பிளேனிலும் இருக்கலாம் அந்த ப்ரோஜெக்ஷன் இருக்கும்போது அதை கண்டுபிடித்து லிமிட்ஸ் போடுவது மிகவும் எளிதான ஒன்று மற்றும் நாம் அந்த இண்டெக்ரலை கணக்கிட வேண்டும் ஆகவே இவையெல்லாம் இந்த விரிவுரையின் கம்பியூட்டேஷன் தயாரிப்பிற்காக நாம் பயன்படுத்திய குறிப்புகள் மிக்க நன்றி